கடைசி வகுப்பில் ஆல்பா பீட்டா அல்காரிதமையும் இங்கே பார்த்த ஆல்பா பீட்டாவால் ஆராயப்பட்ட ட்ரீயையும் பார்த்தோம் இது ஒரு பைனரி விளையாட்டு ட்ரீ 4 ஆழமாக இயங்குகிறது மற்றும் அந்த நிழல் நோடுகள் ஆல்பா பீட்டா அடிப்படையில் ஆராயவில்லை இப்போது ஆல்பா பீட்டா அல்காரிதம் இடமிருந்து வலமாகத் தேடுகிறது இப்போது தகவல் அறியப்படாத ஒரு அல்காரிதமை தேட விரும்புகிறோம் இது இந்த முறையில் குருட்டாக இல்லை ஆனால் திசையின் உணர்வைக் கொண்டுள்ளது ஆகவே டெப்த் பர்ஸ்ட் சேர்ச் முதல் பெஸ்ட் பர்ஸ்ட் சேர்ச் வரை ஹூரிஸ்டிக் செயல்பாட்டை அறிமுகப்படுத்துவதன் மூலம் நாங்கள் நகர்ந்தது போலவே ஒரு அல்காரிதமை பார்க்க விரும்புகிறோம் இது ஒரு நல்ல தீர்வு என்று கருதுவதை நோக்கி செல்லும் இதுபோன்ற ஒரு அல்காரிதம் 1979 ஆண்டு ஸ்டாக்மேன் ஆல் வழங்கப்பட்டது எஸ்எஸ்எஸ் ஸ்டார் என்று அழைக்கப்படுகிறது இப்போது இந்த அல்காரிதமை புரிந்து கொள்ள முதலில் இந்த பெஸ்ட் பர்ஸ்ட் சேர்ச் நடக்கும் இடம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் மேக்ஸ் என்ன செய்கிறது என்பதைப் பாருங்கள் மேக்ஸ் அது கிடைக்கக்கூடிய பல தேர்வுகளின் கேமை விளையாடுகிறது இது ஒரு தேர்வு செய்கிறது நிச்சயமாக மேற்பரப்பு மட்டத்தில் இது ஒரு தேர்வைத் தேர்வுசெய்கிறது ஆனால் அது ஒரு க்கியை சில ஆழம் வரை தேடியதன் அடிப்படையில் ஒரு தேர்வை மேற்கொள்கிறது இது நாம் செய்கிற k plyகேபிலை தேடலைக் கூறலாம் இது இந்த தோற்றத்தின் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கையை மேக்ஸ் செய்துள்ளது மற்றும் அடிவானத்தில் ஒரு மதிப்பீட்டு செயல்பாட்டைப் பயன்படுத்துவதன் அடிப்படையில் எனவே மேக்ஸ் சக்தி முன்னோக்கிப் பார்த்தது அல்லது மின் பதில் என்னவாக இருக்கும் என்பதை முன்னறிவித்து இருக்கிறதா எனவே வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் மின் எல்லா பதில்களிலும் மேக்ஸ் வசதியானது மேலும் மின் ஒவ்வொரு பதிலுக்கும் நான் ஒரு குறிப்பிட்ட நகர்வை மேற்கொள்வேன் என்று மேக்ஸ் முன்னரே நினைத்திருக்கிறது பின்னர் மின் பதில்கள் அனைத்தும் மேக்ஸ் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது எனவே இதை ஒரு 4 பிளை தேடல் ட்ரீ என்றும் சொல்லலாம் மேக்ஸ் இந்த முழு சாத்தியக்கூறுகளையும் கவனித்துள்ளது இதன் அடிப்படையில் மேக்ஸ் எடுக்கப்பட்ட நகர்வை இது செய்துள்ளது எனவே இந்த துணை ட்ரீ தான் இந்த தேடலின் முடிவில் மேக்சால் முடிவுக்கு வரப்பட்டது மேக்ஸ் இந்த நகர்வை செய்தால் எந்த நகர்வில் மின் மேக்ஸ் அதற்கு ஒரு பதிலைக் கொண்டுள்ளது பின்னர் மேக்சை மின் ஆக ஆக்கபோகிறது என்பதை இந்த விஷயத்தை மதிப்பீடு செய்யும் போது கவனத்தில் கொண்டது இப்போது நீங்கள் நினைவில் கொள்வீர்கள் அத்தகைய துணை ட்ரீ ஒரு ஸ்டேடர்ஜி என்று அழைக்கப்படுகிறது எனவே ஆல்பா பீட்டா அல்காரிதம் ஸ்டேடர்ஜிகள் இடைவெளியில் தேடாது மேக்சை தேர்ந்தெடுத்துள்ளது இது போன்ற ஸ்டேடர்ஜியை கருத்தில் கொள்ளவில்லை ஆனால் எஸ்எஸ்எஸ் ஸ்டார் போன்று வேறு அல்காரிதமை பார்க்க போகிறோம் எஸ்எஸ்எஸ் ஸ்டார் தேடல்கள் ஸ்டேடர்ஜி இடைவெளியில் எனவே மேக்ஸ் தேர்ந்தெடுத்துள்ள இந்த ஸ்டேடர்ஜியை எஸ் என்று அழைப்போம் இதை முன்னர் விவாதித்தோம் இந்த ஸ்டேடர்ஜியின் மதிப்பு என்ன மேக்ஸ் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்ட லீஃப் நோடுகளின் மதிப்பு எனவே இது 10 20 40 என்று சொல்லலாம் இவை அனைத்தும் பெரிய மதிப்புகள் 60 70 என்று சொல்லலாம் இது 5 10 15 30 என்று சொல்லலாம் சில மதிப்புகள் நான் எல்லா மதிப்புகளையும் நிரப்பவில்லை ஆனால் எங்களிடம் சில மதிப்புகள் 10 20 40 60 70 என்று சொல்லலாம் இங்கு 5 10 15 30 உள்ளது இந்த விசையை மேக்ஸ் பயன்படுத்தும் போது மினி மேக்ஸ் மதிப்பு என்னவாக இருக்கும் இந்த மதிப்புகள் அனைத்திலும் இது குறைந்தபட்சமாக இருக்கும் ஏனெனில் மேக்ஸ் மேக்ஸின் ஸ்டேடர்ஜியை முடக்கியிருந்தால் அதைத் தேர்ந்தெடுப்பது மின் மட்டுமே ஆகும் மின் சில பகுப்பாய்வுகளை இழந்து நான் இந்த நகர்வை மேற்கொண்டால் சரி அப்படியானால் நான் இந்த நகர்வை மேற்கொண்டால் எனக்கு 5 மதிப்பு கிடைக்கும் இதை மின் இயக்க போகிறது மேலும் மேக்ஸ் தேர்வுகள் எஞ்சியிருக்கவில்லை ஏனெனில் மேக்ஸின் ஸ்டேடர்ஜி உறைந்துவிட்டது எனவே ஒரு ஸ்டேடர்ஜியின் மதிப்பு இந்த ஸ்டேடர்ஜியில் உள்ள லீஃப்களின் மதிப்பின் குறைந்தபட்சமாகும் ஆகவே இவை இந்த ஸ்டேடர்ஜி எஸ் இன் லீஃப்கள் என்று சொல்ல இந்த குறியீட்டைப் பயன்படுகிறது மேலும் ஸ்டேடர்ஜியின் மதிப்பு குறைந்தபட்ச ஸ்டேடர்ஜியின் லீஃப் மதிப்பு இப்போது துணையாக ஒரு ஸ்டேடர்ஜியில் ஒரு தொடர்பற்ற லீஃப்பை தேர்வுசெய்வது எனவே நான் எல் இன் சில லீஃப் எல் தேர்ந்தெடுத்தால் இதை எல் லீஃப் என்று சொல்லலாம் அது ஒரு பொருட்டல்ல இது நம்மை எவ்வாறு பாதிக்கிறது எஸ் மதிப்புடன் அதற்கு என்ன தொடர்பு இருக்கிறது இது ஸ்டேடர்ஜியின் மதிப்பை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ உள்ளது அதாவது ஒரு லீஃப்பின் மதிப்பு அந்த லீஃப் கொண்டிருக்கும் ஒரு ஸ்டேடர்ஜியின் மேல் பிணைக்கப்பட்டுள்ளது இப்போது இந்த பைனரி தேடல் ட்ரீயை மீண்டும் பார்ப்போம் இந்த மதிப்பு 50 ஐக் கொண்ட இந்த லீஃப் 50 ஐ நான் தேர்வுசெய்தால் எத்தனை ஸ்டேடர்ஜிகள் ஒரு பகுதியாக இருக்கும் நிச்சயமாக மின் தேர்வு மற்றும் இங்கே மேக்ஸ் ஒரு தேர்வு செய்துள்ளது அந்த தேர்வில் லீஃப் 50 ஆக உள்ளது மேக்ஸ் அவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் எனவே இந்த ஸ்டேடர்ஜி மேக்ஸ்ற்கான தேர்வாக இருக்கும் மின்னிற்கான இந்த தேர்வுகள் மேக்ஸ்ற்கான இந்த குறிப்பிட்ட தேர்வு மற்றும் இவை இரண்டும் மின்னிற்கு முக்கியமாக இருக்கும் இப்போது மேக்ஸ் இந்த இரண்டு தேர்வுகளையும் மின்னிற்காக கருத்தில் கொள்ள வேண்டும் மேக்ஸ் இந்த நகர்வை மேற்கொள்ளும்போது மேக்ஸ் ஒரு ஸ்டேடர்ஜியை தேர்வுசெய்கிறது அதில் மேக்ஸ் இந்த நகர்வை செய்கிறது மேக்ஸ் இந்த நகர்வை பரிசீலித்து வருவதாக நான் கருதுகிறேன் மேக்ஸ் நகர்வின் போது ஒரு ஸ்டேடர்ஜியை மேக்ஸ் கருதுகிறது மேலும் ஸ்டேடர்ஜி இந்த நகர்வை துல்லியமாக கொண்டிருக்கக்கூடும் மாற்றாக இந்த லீஃப் ஒரு ஸ்டேடர்ஜியின் ஒரு பகுதியாக இருக்கும் மேக்ஸ் இங்கே நகர்வை மேற்கொள்ளும் ஆனால் இந்த இடத்தில் மற்ற நகர்வு இந்த குறிப்பிட்ட ஸ்டேடர்ஜியை கொண்டிருக்கும் எனவே இதை நீங்கள் கொஞ்சம் காட்சிப்படுத்த வேண்டும் இந்த குறிப்பிட்ட விளையாட்டு ட்ரீயில் ஒவ்வொரு லீஃப்பையும் 2 ஸ்டேடர்ஜியிற்கு சொந்தமானது மேலும் மேக்ஸ் இங்கே இந்த தேர்வை எடுப்பது ஒரு ஸ்டேடர்ஜி மேக்ஸ் இங்கே மற்ற தேர்வை எடுப்பது மற்றொரு ஸ்டேடர்ஜி ஏனென்றால் மின் தேர்வை மேக்ஸ் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே 16 லீஃப்கள் உள்ளன மேக்ஸ்ற்கு எத்தனை ஸ்டேடர்ஜிகள் உள்ளன 2 தேர்வுகள் இங்கே 2 தேர்வுகள் இங்கே மற்றும் 2 தேர்வுகள் இங்கே மேக்ஸிடம் 8 ஸ்டேடர்ஜிகள் உள்ளன ஆகவே 4 பிளை பைனரி சேர்ச் ட்ரீயிற்கு 8 க்கு சமமான ஸ்டேடர்ஜிகளின் எண்ணிக்கையை இங்கே எழுதுவேன் மேலும் ஒரு பயிற்சியாக 5 அல்லது 6 ஓட்டங்களுக்கு அது ஒரே மாதிரியாக இருப்பதைக் காணலாம் எனவே 8 என்பது 2 க்கு 3 ஆக உயர்த்தப்படுகிறது 5 அல்லது 6 க்கு இது 2 ஆக 7 ஆக உயர்த்தப்படுகிறது 7 அல்லது 8 க்கு இது 2 ஆக 15 ஆக உயர்த்தப்படுகிறது 9 அல்லது 10 க்கு இது 2 ஆக 31 ஆக உயர்த்தப்படுகிறது மேலும் நீங்கள் இங்கிருந்து விரிவாக்கலாம் நான் இதை புள்ளிவிவரங்களாகக் கொடுப்பேன் நீங்கள் ஆழமாகச் செல்லும்போது ஸ்டேடர்ஜியின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கிறது என்பதை நீங்களே செய்யலாம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த 2 ஒரு கிளை காரணி இது இங்கே பங்கு வகிக்கிறது அவர் 2 ஐ பி உடன் மாற்றினால் இந்த எண்ணிக்கை எப்படி இருக்கும் இது ஒரு சுவாரஸ்யமான பயிற்சி ஆனால் நீங்கள் அதை பின்னர் செய்யலாம் இந்த குறிப்பிட்ட ட்ரீயிற்கு 8 ஸ்டேடர்ஜிகள் உள்ளன நான் ஏதேனும் தன்னிச்சையான நோடை தேர்வு செய்தால் அந்த 8 ஸ்டேடர்ஜியில் 2ஐ பெறுவேன் எந்த நோடை தேர்வு செய்கிறேன் உங்களுக்கு 2 ஸ்டேடர்ஜிகள் கிடைக்கும் எனவே எஸ்எஸ்எஸ் ஸ்டார் என்ன செய்கிறது இது ஸ்டேடர்ஜிகளின் இடைவெளியில் தேடல்கள் மேலும் இது சிறந்த நகர்வை தவறவிடக்கூடாது என்ற பொருளில் அது முழுமையானதாக இருக்க வேண்டும் எனவே தொடங்குவதற்கான அனைத்து ஸ்டேடர்ஜிகளையும் கருத்தில் கொண்டு அதிலிருந்து ஒன்றைத் தேர்ந்தெடுக்கவும் அது நிச்சயமாக முரட்டுத்தனமான சக்தி ஆனால் அதை முரட்டுத்தனமாக செய்வதில்லை இப்போது ஒரு லீஃப் நோடு ஒரு பகுதி ஸ்டேடர்ஜியைக் குறிக்கிறது என்று கூறலாம் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இது முற்றிலும் சுத்திகரிக்கப்படாத ஒரு ஸ்டேடர்ஜி ஒரு ஸ்டேடர்ஜியில் ஒரே ஒரு லீஃப்பை மட்டுமே நான் பார்த்திருந்தால் ஸ்டேடர்ஜியின் ஒரு பகுதியை மட்டுமே நான் பார்த்திருக்கிறேன் எனவே எடுத்துக்காட்டாக நான் இந்த லீஃப் 20 ஐப் பார்த்திருந்தால் அதன் மதிப்பு 20 ஆகும் இந்த குறிப்பிட்ட ஸ்டேடர்ஜியின் இந்த பகுதி இது மற்ற ஸ்டேடர்ஜியின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று எனக்குத் தெரியும் ஆனால் இது எந்த ஸ்டேடர்ஜியின் ஒரு பகுதியாக இருந்தாலும் இந்த ஸ்டேடர்ஜியின் மதிப்பின் மேல் எல்லை இதுவாகும் ஒரு லீஃப் நோடு ஸ்டேடர்ஜி ஒரு கிளஸ்டரை குறிக்கிறது இதை தான் இந்த தருணத்தில் விவாதித்தோம் இந்த நோடு 50 ஐ நான் தேர்வுசெய்தால் இடதுபுற நோடு அது 2 ஸ்டேடர்ஜிகளைக் கொண்ட ஒரு கிளஸ்டரைக் குறிக்கிறது மேலும் 2 ஸ்டேடர்ஜிகள் மேக்ஸ் இடது தேர்வை மேல் மட்டத்தில் செய்கின்றன மேலும் மின் இந்தத் தேர்வை செய்தால் மேக்ஸ் இடது தேர்வைத் தீர்மானித்தது ஆனால் மின் இந்தத் தேர்வை செய்தால் மேக்ஸ் இதைத் தேர்வு செய்யலாம் எனவே அவை 2 ஸ்டேடர்ஜிகள் இந்த குறிப்பிட்ட நோடு 50ஐ குறிக்கிறது மேலும் இந்த 50 ஸ்டேடர்ஜிகள் இரண்டிற்கும் மேலானதாக இருக்கும் எனவே நாங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் அனைத்து ஸ்டேடர்ஜிகளையும் உள்ளடக்குவதற்கான தடங்களைத் தேர்ந்தெடுப்பது தான் இது எஸ்எஸ்எஸ் ஸ்டார் அல்காரிதமின் முதல் புள்ளி எப்படியாவது நீங்கள் லீஃப் களைத் தேர்ந்தெடுக்கும் வகையில் நீங்கள் சாத்தியமான அனைத்து ஸ்டேடர்ஜி களிலிருந்தும் ஒரு பிரதிநிதியை கொண்டிருக்கிறீர்கள் அதாவது அனைத்து ஸ்டேடர்ஜிகளையும் உள்ளடக்கியது அதை எப்படி செய்கிறது இது மிகவும் எளிதானது கேம் ட்ரீயிலிருந்து ஒரு துணை ட்ரீயை பின்வரும் பாணியில் பிரித்தெடுக்கிறீர்கள் மேக்ஸ் மட்டத்தில் அனைத்து கிளைகளையும் தேர்வு செய்யுங்கள் நாம் ஏன் அதை செய்ய வேண்டும் ஏனென்றால் நாங்கள் எல்லா ஸ்டேடர்ஜிகளையும் மறைக்க விரும்புகிறோம் எந்தவொரு ஸ்டேடர்ஜியையும் நாம் இழக்க விரும்பவில்லை எடுத்துக்காட்டாக ரூட் மட்டத்தில் மேக்ஸ் செய்யக்கூடிய அனைத்து நகர்வுகளையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அதேபோல் ஆழ்ந்த மட்டங்களிலும் எனவே மேக்ஸ் மட்டத்தில் அனைத்து கிளைகளையும் தேர்வு செய்யவும் மின் மட்டத்தில் 1 ஐத் தேர்வு செய்யவும் நான் இதைச் செய்தால் இங்கே ஒரு தொகுப்பை எழுத வேண்டும் எல்லா லீஃப் களையும் முக்கியமாக உள்ளடக்கும் லீஃப்களின் தொகுப்பை உருவாக்குவேன் எனவே ஆல்பா பீட்டா அல்காரிதமிற்கு நாங்கள் கருதிய இந்த கேம் ட்ரீயிற்காக அதை செய்வோம் எனவே எஸ்எஸ்எஸ் ஸ்டார் அதை எவ்வாறு செய்யும் என்பதை இப்போது ஆராய விரும்புகிறோம் ஆனால் முதலில் ஒவ்வொரு லீஃப்களும் இந்த விஷயத்தில் 2 ஸ்டேடர்ஜிகளைக் கொண்ட ஒரு கிளஸ்டரைக் குறிக்கும் லீஃப் களின் தொகுப்பைத் தேர்ந்தெடுப்பதன் மூலம் தொடங்குகிறது ஆனால் லீப்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் எல்லா ஸ்டேடர்ஜிகளும் மூடப்பட்டது எனவே எந்தவொரு ஸ்டேடர்ஜியையும் இழக்கவில்லை அதற்கான வழி மேக்ஸ் ஒரு தேர்வுக்கான அனைத்து தேர்வுகளையும் தேர்ந்தெடுத்து தன்னிச்சையாக மின்னிற்கு இடதுபுற விருப்பத்தைத் தேர்வு செய்கிறோம் பின்னர் எல்லா தேர்வுகளிலும் மேக்ஸ் மற்றும் மின்னிற்கு ஒரு தேர்வு அதேபோல் மின்னிற்கு ஒரு தேர்வு மேக்ஸ்ற்கு அனைத்து தேர்வுகள் மின்னிற்கு ஒரு தேர்வு எஸ்எஸ்எஸ் ஸ்டார் இந்த அல்காரிதம் இந்த நோடுகளின் தொகுப்பைத் தேர்ந்தெடுப்பதன் மூலம் தொடங்குகிறது எனவே இந்த லீஃப்களை இங்கே அடிக்கோடிட்டுக் காட்டுகிறேன் நாங்கள் இதை ஒன்று ஒன்றாக பார்க்கிறோம் இதைப் பற்றி சிந்திக்கவும் நாங்கள் பேசிய 8 ஸ்டேடர்ஜிகளில் இந்த 4 லீஃப்கள் ஒவ்வொன்றும் 2ஐ உள்ளடக்கியது அவை அனைத்தும் முரண்படுகின்றன மேலும் அவை அனைத்து 8 ஸ்டேடர்ஜிகளையும் முக்கியமாக உள்ளடக்குகின்றன அடிப்படையில் மேக்ஸ் பணிபுரிகிறது நாங்கள் பேசிய சிறந்த முதல் அல்காரிதம் பின்னர் பயண விற்பனையாளர் பிரச்சினையையும் பார்த்தோம் இது உயர்மட்ட அல்காரிதமாகும் சிறந்த தோற்றமுள்ள ஸ்டேடர்ஜி பகுதி அந்த விஷயத்தில் ஒரு பகுதி தீர்வு சிறந்த தீர்வு முழுமையாக இருக்கும் வரை சிறந்த முதல் தேடலுக்கான உயர் நிலை அல்காரிதம் இது ஒரு ஸ்டார் இதற்கு பொருந்துகிறது கிளை மற்றும் பிணைப்பு இதற்கு பொருந்துகிறது சிறந்த முதல் இதற்கு பொருந்துகிறது எல்லா இடங்களிலும் நாங்கள் ஒருவித முன்னுரிமை வரிசையை பராமரித்து வருகிறோம் அதில் சிறந்த மதிப்பு ஸ்டேடர்ஜியை எடுக்க முடியும் எனவே ஏ ஸ்டாரில் சிறந்தது f மதிப்பின் அடிப்படையில் வரையறுக்கப்படுகிறது இது h மதிப்பு மற்றும் g மதிப்பு டிராவலிங் சேல்ஸ்மேன் சிக்கலை நினைவில் வைத்திருந்தால் மிக உயர்ந்த ரூட் மட்டத்தில் நகரங்களின் தொகுப்பு எங்களுக்கு சாத்தியமான அனைத்தையும் குறிக்கிறது என்று நாங்கள் கூறினோம் பின்னர் இந்த தொகுப்பை 2 செட்களாக பிரிக்கிறோம் அதில் ஒரு விளிம்பில் உள்ளது மற்றொன்று இந்த விளிம்பை கொண்டிருக்கவில்லை எனவே இது சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதி இவை இரண்டும் பகுதி சுற்றுப்பயணங்கள் அவை முழுமையாக குறிப்பிடப்படவில்லை மேலும் அந்த சுற்றுப்பயணங்களில் குறைந்த செலவு என்ன என்பதை மதிப்பிடுவதற்கான வழியை நாங்கள் கண்டுபிடித்தோம் நாங்கள் எப்போதும் சிறந்த சுற்றுப்பயணத்தை எடுத்துக்கொண்டு அதை மேலும் செம்மைப்படுத்தினோம் அடிப்படையில் எஸ்எஸ்எஸ் ஸ்டார் இதே போன்ற ஒன்றை நாங்கள் செய்ய விரும்புகிறோம் இது சாத்தியமான அனைத்து தீர்வுகளையும் முதலில் மறைக்கிறோம் எல்லா ஸ்டேடர்ஜிகளையும் உள்ளடக்கிய கிளஸ்டர்களை உருவாக்குவதற்கு லீஃப்களின் தொகுப்பைத் தேர்ந்தெடுப்பதன் மூலம் நாங்கள் செய்துள்ளோம் இந்த விஷயத்தில் எங்களிடம் 4 கிளஸ்டர் உள்ளன ஒவ்வொரு கிளஸ்டர் 50 30 30 மற்றும் 70 ஆகிய ஒரு பிரதிநிதி லீஃப் உள்ளது மேலும் அந்த லீஃப் இந்த கிளஸ்டருக்கு சொந்தமான ஸ்டேடர்ஜியின் மதிப்பின் மேல் வரம்பைக் குறிக்கிறது இந்த லீஃப் ஒவ்வொரு லீஃப்பும் 2 ஸ்டேடர்ஜிகளுக்கு சொந்தமானது எனவே இதை நாங்கள் பின்பற்றுவோம் சிறந்த தீர்வு முழுமையாக சுத்திகரிக்கப்படும் போது ஸ்டேடர்ஜி முழுமையாக வரையறுக்கப்படும் வரை சிறந்த தீர்வு முழுமையாக சுத்திகரிக்கப்படும் வரை சிறந்த பகுதியளவு தீர்வைக் காணலாம் இந்த அல்காரிதம் எஸ்எஸ்எஸ் ஸ்டார் இது கிளஸ்டர்களின் முன்னுரிமையை வரிசையைப் பயன்படுத்துகிறது ஆனால் கிளஸ்டர்கள் வெளிப்படையாக குறிப்பிடப்படவில்லை அவை பிரதிநிதித்துவ நோடால் குறிப்பிடப்படுகின்றன முன்னுரிமை வரிசையில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் நோடின் பெயரால் நேரடி அல்லது தீர்க்கப்பட்ட மற்றும் ஒரு மதிப்பால் குறிக்கப்படுகின்றன எனவே ஆரம்பத்தில் நாம் அல்காரிதமை தொடங்கும் போது அதை ரூட்டுடன் தொடங்குவோம் அது நேரலையில் நேரடி என்று சொல்கிறோம் அதாவது அடிப்படையில் தீர்க்கப்படாது எனவே நீங்கள் இப்போது ஒரு ஒப்பீடு செய்யலாம் அல்லது நாங்கள் பார்த்த ஏஓ ஸ்டார் அல்காரிதமுடன் ஏஓ ஸ்டார் அல்காரிதம் ரூட் தீர்க்கப்படும் வரை ஒரு தீர்வைச் செம்மைப்படுத்துகிறது ரூட் நிலை தீர்க்கப்படும் அதாவது தீர்வு முழுமையாக சுத்திகரிக்கப்படுகிறது ஒரு கட்டத்தில் ஒரு கேம் ட்ரீயை தீர்ப்பது ஒரு சிக்கலைத் தீர்ப்பதற்கு ஒத்ததாகும் ஏனெனில் மேக்ஸ் மட்டத்தில் நாம் ஒரு தேர்வு செய்ய வேண்டும் எனவே இது ஒற்றைப்படை நோடு மின்னின் எல்லா தேர்வுகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும் மேலும் இது ஒரு மின் நோடை போன்றது நாங்கள் எ ஸ்டார் செய்ததைப் போல பாகுபடுத்தும் தீர்வுகளின் பார்சிங் காரணத்தை நீங்கள் தொகுக்கவில்லை ஆனால் பாகுபடுத்தும் தீர்வுகளின் குறைந்தபட்ச செலவை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் எனவே இது எ ஸ்டார் ஏஓ ஸ்டார் அல்காரிதம் போன்றது மற்றும் இது ஏஓ ஸ்டார் பயன்படுத்தும் சொற்களாகும் அதாவது நோடுகளின் அளவுகள் தீர்க்கப்பட்டுள்ளன அல்லது நிலை தீர்க்கப்படவில்லை இந்த வழக்கில் அவற்றை நேரடியாக அழைக்கிறோம் ரூட் நிலை தீர்க்கப்படும் வரை அல்காரிதம் தொடரும் இது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஏஓ ஸ்டாரின் ஒரு ஒற்றுமை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் ஏஓ ஸ்டார் சிறந்த முதல் அல்காரிதமாக இருந்தது இதுவும் சிறந்த முதல் அல்காரிதமாக இருக்கும் எனவே நாங்கள் இதை ஆரம்பிக்கிறோம் ஆரம்பத்தில் இதை முன்னுரிமை வரிசையில் வைப்போவோம் இந்த மும்மடங்கு ரூட் நோடு மற்றும் அதை நிலைநிறுத்துகிறது மற்றும் பெரியது எப்பொழுதும் மிக உயர்ந்த மதிப்பு ரூட்டின் ஹெட் முன்னுரிமை வரிசை மேக்ஸ் வரிசையில் இருக்கும் அல்காரிதம் ஹெட் உறுப்பை எடுக்கும் இது நீங்கள் அழைக்க விரும்பினால் மிகப்பெரிய பிணைப்பு அல்லது ஹூரிஸ்டிக் மதிப்பைக் கொண்ட மதிப்பாகும் மேலும் பின்வருவனவற்றை செய்கிறது எனவே இதுதான் நீங்கள் நோடிலிருந்து ஹெட் நோடை தேர்ந்தெடுக்கும்போது இது மேக்ஸ் அது நேரலையில் உள்ளது நீங்கள் எல்லா சில்றெனையும் ஒரே கட்டுடன் வரிசையில் சேர்த்து வாழ அழைக்கிறீர்கள் எனவே உண்மையில் டெர்மினலும் இல்லை எனவே ஒரு சோதனை இருக்கிறது டெர்மினல் நோடுகள் அடிவானத்தில் இருப்பதை நினைவில் கொள்ளுங்கள் அடிவானத்தில் நாங்கள் விண்ணப்பிக்க அனுமதித்தோம் உண்மையில் நாம் மதிப்பீட்டு செயல்பாட்டைப் பயன்படுத்த வேண்டும் மற்றும் அந்த நோடிற்கு ஒரு மதிப்பை பெற வேண்டும் இது மேக்ஸ் இருந்தால் அது ஒரு மேக்ஸ் நோடு மற்றும் அது ஒரு நேரடி நோடு மற்றும் அது டெர்மினல் அல்ல என்றால் எல்லா சில்றென்களையும் வரிசையில் சேர்க்கவும் எனவே இது ஒரு படி என்பதை நீங்கள் காண்பீர்கள் மேக்ஸ் அளவில் அனைத்து கிளைகளையும் தேர்வு செய்யுங்கள் மேக்ஸ் அளவில் நாங்கள் எல்லா சில்றென்களையும் சேர்க்கிறோம் எனவே ஆரம்பத்தில் நாம் இந்த மூலத்தை சேர்த்திருப்போம் இந்த இரு சில்றென்களையும் இந்த விஷயத்தில் சேர்ப்போம் பின்னர் அவர்களை முக்கியமாக வாழ அழைப்போம் இது ஒரு மின் மற்றும் நேரடி மற்றும் டெர்மினல் அல்ல ஒரு சைல்டை சேர்க்கவும் எனவே இந்த இரண்டு படியின் அடிப்படையில் கிளஸ்டர்கள் ஆரம்ப உருவாக்கத்துடன் ஒத்திருப்பதைக் காணலாம் இந்த பெரிய மதிப்புகள் கொண்ட முன்னுரிமை வரிசை இது என்பதால் இவை அனைத்தும் முதலில் கவனிக்கப்படும் மேலும் இந்த முழு ட்ரீயும் இங்கே கட்டப்படும் இந்த இளஞ்சிவப்பு நிறத்தில் நீங்கள் காணும் இந்த ட்ரீ மேக்ஸ் அளவில் இரு சில்றென்களையும் சேர்ப்போம் நாங்கள் மேக்சை அகற்றி இரு சில்றென்களையும் சேர்ப்போம் மின் மட்டத்தில் மின்னை அகற்றி ஒரு சில்றெனை சேர்ப்போம் இந்த விஷயத்தில் நாம் ஒரு இடது பக்கத்தை மேக்ஸ் அளவில் தன்னிச்சையாக தேர்வு செய்கிறோம் இந்த இரு சில்றென்களையும் மின் அளவில் சேர்க்கிறோம் நாங்கள் ஒரு சில்றெனை சேர்க்கிறோம் இவை அனைத்தும் மறைந்துவிடும் எனவே 4 உள்ளீடுகள் மட்டுமே ஆரம்பத்தில் சமமான மதிப்புகளுடன் எனது சமநிலை வரிசையில் இருக்கும் ஆனால் நாம் ஒரு டெர்மினல் நோடைஎடுக்கும் தருணம் இது டெர்மினலாக இருந்தால் அதை தீர்க்க லேபிளிடுங்கள் எனவே இந்த 4 நோடுகளும் டெர்மினல் இருக்கும் அவற்றை நாங்கள் தீர்ப்போம் என்று பெயரிடுவோம் மேலும் நம்மிடம் உள்ள மதிப்புகளை 50 30 30 மற்றும் 70 என்று வைப்போம் எனவே இதன் முடிவில் நீங்கள் எஓ ஸ்டாரை நினைவில் வைத்திருந்தால் அல்காரிதமில் இந்த 2 கட்டங்கள் இருந்தன முன்னோக்கி கட்டம் மற்றும் காப்பு கட்டங்கள் அடிப்படையில் எனவே ஏதோ ஒரு வகையில் இது முன்னோக்கி கட்டம் போன்றது நாம் நேரடி நோடுயைப் பார்க்கும்போதெல்லாம் அது முன்னோக்கி கட்டம் போன்றது ஏனெனில் நாங்கள் சில்றெனை சேர்ப்போம் எல்லா சில்றெனும் இது ஒரு மேக்ஸ் நோடாக இருந்தால் அல்லது ஒரு மின் நோடாக இருந்தால் ஒரு சில்றென் ஆனால் நாம் முன்னோக்கி நகர்கிறோம் அல்லது ட்ரீயில் கீழே நகர்கிறோம் ஆனால் அது கணுக்கள் தீர்க்கப்பட்டவுடன் நாம் பின்தங்கிய ட்ரீயிற்குள் செல்கிறோம் இப்போது இந்த 4 நோடுகள் எங்களிடம் உள்ளன மேலும் 4 க்கும் லேபிள் அடிப்படையில் தீர்க்கப்படும் இந்த பிளஸ் பெரிய மதிப்பை அவர்கள் கொண்டிருப்பதால் அவை எப்போதும் வரிசைக்கு முன்னால் இருக்கும் இது ஒரு லேபிள் தீர்க்கப்பட்டாலும் அது வரிசையின் பின்புறத்தில் செல்லும் ஏனென்றால் அவை பெரியதாக இருக்கும் பின்னர் இறுதியில் 4 க்கும் இந்த மதிப்புகள் கிடைக்கும் மேலும் அவை முன்னுரிமை வரிசையில் 70 50 30 மற்றும் 30 என வரிசைப்படுத்தப்படும் நாங்கள் எப்போதும் அவ்வாறு தேர்ந்தெடுப்போம் இது ஒரு முன்னுரிமை வரிசை நான் அதை மீண்டும் செய்ய தேவையில்லை நாங்கள் எப்போதும் வரிசையின் ஹெட் பகுதியில் நோட் எடுத்துக் கொள்கிறோம் எனவே இந்த 4 தீர்க்கப்பட்ட நோடுகளை முன்னுரிமை வரிசையில் வைத்தவுடன் அடுத்து க்கியுவில் எடுக்கப்படும் இது ஒரு 70 ஒன்று 70 ஆகும் இவை 4 கிளஸ்டர்களை குறிக்கின்றன அவற்றை எ பி சி டி இந்த கிளஸ்டர்கள் ஒவ்வொன்றும் 2 ஸ்டேடர்ஜிகளை குறிக்கின்றன மேலும் இந்த மதிப்புகள் ஒவ்வொன்றும் அந்த 2 ஸ்டேடர்ஜிகளை குறிக்கும் மேலும் அழகாகக் காணப்படும் கிளஸ்டர் d மற்றும் d முன்னுரிமை வரிசையை விட முன்னால் வருகிறது எனவே SSS ஸ்டார் அந்த அல்காரிதமை தேர்வு செய்கிறது இது மேக்ஸ் நோடு எனவே மேக்சை தீர்க்கப்பட்டால் இரண்டு வழக்குகள் உள்ளன ஒன்று ட்ரீயிலிருந்து ஒரு சிப்லிங் இல்லாதபோது ட்ரீயில் ஒரு சிப்லிங் உள்ளது எனவே இந்த இரண்டு நோடுகளும் 30 மற்றும் 70 மற்றும் உண்மையில் 4 பேருக்கும் ஒரு சிப்லிங் இன்னும் ட்ரீயில் உள்ளது எனவே அவர்கள் இந்த வழக்கை கொண்டுள்ளனர் எனவே அவர்களுக்கு ஒரு சிப்லிங் இருந்தால் நீங்கள் சிப்லிங் மற்றும் குறைந்த மதிப்புடன் மாற்றுகிறீர்கள் 2 மதிப்புகளில் எது குறைவானது அந்த கிளஸ்டருக்கு அந்த மதிப்பைக் கொடுக்கிறீர்கள் ஏன் ஏனென்றால் ஒரு ஸ்டேடர்ஜியின் மதிப்பு எப்போதும் லீஃப்களின் மதிப்பின் குறைந்தபட்சமாகும் நீங்கள் ஸ்டேடர்ஜியில் மேலும் ஒரு லீஃப்பை பார்க்கிறீர்கள் என்றால் அது குறைந்த மதிப்பைக் கொண்டிருந்தால் நாங்கள் குறைந்த மதிப்பை வைத்திருக்க வேண்டும் இது அதிக மதிப்பைக் கொண்டிருந்தால் முதல் மதிப்பிலிருந்து குறைந்த மதிப்பை நாம் வைத்திருக்க வேண்டும் குறைந்த மதிப்பு எங்கிருந்து வருகிறது என்பது முக்கியமல்ல எனவே சிப்லிங் இல்லாவிட்டால் உடன்பிறப்பை ஒரு பிரதிநிதியாக வைத்திருங்கள் சிப்லிங் மாற்றவும் குறைந்த மதிப்புடன் மாற்றவும் எனவே இது வேறு எந்த சிப்லிங்கும் இல்லை பெற்றோருடன் மாற்றவும் எனவே நாங்கள் இதற்கு வருவோம் இந்த படிகளைப் பின்பற்றுவோம் எனவே இந்த 70 வரிசையின் ஹெட்டாக இருக்கும் மேலும் அது வரிசையில் இருந்து அகற்றப்படும் மேலும் அது சிப்லிங்கில் சேர்க்கப்படும் எனவே இந்த நோடை நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் பின்னர் இந்த நோடை பார்க்கிறோம் இந்த கிளஸ்டரின் மதிப்பு இன்னும் 70 ஆக இருக்கும் ஏனெனில் இது 70 மற்றும் 80 ஆகிய இரண்டு மதிப்புகளில் குறைவாக உள்ளது எனவே இது இன்னும் இருக்கும் வரிசையின் முன்னால் அதன் மதிப்பு 70 இருப்பதால் அதற்கு மேலும் சிப்லிங்கள் இல்லை இது வரிசையில் சேர்க்கப்படும் லேபிள் தீர்க்கப்படும் எனவே இது ஏஓ ஸ்டார் அல்காரிதமில் நாங்கள் செய்ததைப் போல இது ஒரு தீர்க்கப்பட்ட லேபிளைக் குறிக்கிறது என்று கூறுகிறேன் அதற்கு சிப்லிங் இல்லை என்றால் அதை பெற்றோருடன் அந்த மதிப்புடன் வைக்கிறோம் எனவே இந்த கிளஸ்டர் டி இங்கே இந்த நோடால் குறிக்கப்படுகிறது மற்றும் அதன் மதிப்பு 70 ஆகும் இந்த கட்டத்தில் இது இங்கே மேக்ஸ் நோடு என்பதால் இது ஒருபோதும் ஒரு பாத்திரத்தை வகிக்கப் போவதில்லை ஏனெனில் இது 30க்கு மேல் வரம்பைக் கொண்டுள்ளது மற்றும் மேக்ஸ் இங்கிருந்து 70 ஐப் பெறுகிறது மேக்ஸ் இங்கிருந்து 70 ஐப் பெறுகிறது என்பது தெரியும் இது ஒரு ஆல்பா கட் ஆஃப் இந்த இடத்தில் நடக்கும் இது நீங்கள் வெளிப்படையாகச் செய்யுங்கள் அல்லது வரிசையின் முடிவில் அது ஒருபோதும் முன்னணியில் வராது என்பது முக்கியமல்ல அதாவது ஆல்பா துண்டிக்கப்பட்டது இங்கே இதன் மூலம் பிடிக்கப்படுகிறது இது மின் மற்றும் இப்போது தீர்க்கப்பட்டால் இதைப் பற்றி கவனமாக சிந்தியுங்கள் இது ஒரு மின் மற்றும் அது தீர்க்கப்பட்டால் மற்றும் மறைமுகமாக நாம் இதை இங்கே சொல்லவில்லை இது வரிசையின் ஹெட் பகுதியில் உள்ளது அது வரிசையின் ஹெட் பகுதியில் உள்ளது எனவே இது தீர்க்கப்பட்டு அது வரிசையின் ஹெட் பகுதியில் உள்ளது அதற்கு ஒரு சிப்லிங் உள்ளது ஆனால் சிப்லிங் ஒருபோதும் ஒரு பாத்திரத்தை வகிக்கப் போவதில்லை ஏன் இது ஒரு மின் நோடு என்பதால் அது அதற்கு மேல் கிடைத்தது மதிப்பு கிடைத்தது 70 மதிப்பு கிடைத்தது சிப்லிங் 30க்கு மேல் வரம்பைக் கொண்டுள்ளது மேலும் இந்த சிப்லிங் ஒருபோதும் மேக்ஸ் நோடை பாதிக்கப் போவதில்லைஇதை கருத்தில் கொள்ளப் போவதில்லை எனவே இது ஒரு மின் மற்றும் அது தீர்க்கப்பட்ட நோடு என்றால் அதை அதன் பெற்றோருடன் மாற்றவும் என்று கூறி இது செயல்படுத்தப்படுகிறது எனவே இப்போது இதுவும் பெற்றோரும் லேபிள் தீர்க்கப்படுகிறார்கள் எனவே பெற்றோர் மற்றும் இரண்டு நிகழ்வுகளிலும் இது மேக்ஸ் நோடு அல்லது ஒரு மின் நோடு என்பதை தீர்க்கலாம் என்று சொல்ல வேண்டும் சிப்லிங்கள் இல்லாவிட்டால் மேக்ஸ் நோடுக்கு பெற்றோர் லேபிள் தீர்க்கப்பட்டு மதிப்பைப் பெறுவார் மின் என்றால் சிப்லிங்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பது முக்கியமல்ல ஆனால் அதன் பெற்றோர் லேபிள் தீர்க்கப்படுவார்கள் மேலும் இந்த விஷயத்தில் 70 மதிப்பைப் பெறுவார்கள் இப்போது இந்த படிக்கு நாம் திரும்பிச் செல்கிறோம் அது ஒரு மேக்ஸ் நோடு அதன் சிப்லிங் இன்னும் தீர்க்கப்படவில்லை ஒரு டெர்மினல் நோடு அல்ல இது ட்ரீயில் இங்கோ இருக்கும் எனவே இதை சிப்லிங்குடன் மாற்றுவோம் மேக்ஸ் தீர்க்கப்பட்டால் அதே செயல்முறை சிப்லிங் மற்றும் குறைந்த மதிப்புடன் மாற்றப்படும் இந்த வழக்கில் மதிப்பு 70 ஆகவே நாம் அடிப்படையில் இந்த நோடு 70 மதிப்புடன் நேரலையாகிறது இதை நான் 70 வரம்புடன் மதிப்பீடு செய்ய விரும்புகிறேன் என்று கூறுகிறது இப்போது இது ஒரு நேரடி நோடு என்பதால் இது இனிமேல் ஒரு சுழல்நிலை அழைப்பு போன்றது இது ஒரு நேரடி நோடு நாங்கள் இதைப் பின்பற்றுகிறோம் எல்லா சில்றென்களையும் மேக்ஸ் ஒரு சில்றெனை மின்னிற்கு சேர்க்கிறோம் எனவே இது ஒரு சுழல்நிலை அழைப்பு போன்றது அதாவது எல்லா சில்றென்களையும் மேக்ஸ்ற்கும் மற்றும் ஒரு சில்றெனை மின்னிற்கும் சேர்க்கிறோம் எனவே நாம் முதலில் இதைப் பார்க்கிறோம் பின்னர் இவை அனைத்தும் வரிசையில் சேர்க்கப்படுகின்றன இது வரிசையின் ஹெட்க்கு வருகிறது ஏனெனில் இது 80 மதிப்பைக் கொண்டுள்ளது இது ஒரு டெர்மினல் நோடு ஒரு டெர்மினல் நோடை பார்க்கும் தருணம் அதை தவறவிட்டோம் இது வரிசையின் ஹெட்க்கு வருகிறது அது 80 மதிப்புடன் விளையாடிய ஒரு பக்கச்சார்பான சில்றெனை பெறுகிறது பின்னர் சிப்லிங்கள் எஞ்சியிருக்கவில்லை இது இன்னும் வரிசையின் ஹெட்டில் உள்ளது எனவே இது 80 மதிப்புடன் வரிசையில் சேர்க்கப்பட்டு தீர்க்கப்படும் இது 80 மதிப்புடன் லேபிளை தீர்க்கும் தருணம் அதன் பெற்றோர் 80 மதிப்புடன் லேபிளை தீர்க்கிறது மேக்ஸ் நோடு எனவே வரிசையின் ஹெட் பகுதியில் உள்ள நோடுகளையும் எல்லா நேரங்களிலும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் மிக உயர்ந்த மதிப்பு நோடையும் நாங்கள் எப்போதும் கருத்தில் கொள்கிறோம் என்பதை நினைவில் கொள்க இது வரிசையின் ஹெட் உள்ளது இது 80இன் மதிப்புடன் சரியானதல்ல ஆனால் 70 மதிப்புடன் அடிப்படையில் 2 மதிப்புகளில் குறைவாக உள்ளது இப்போது ஹெட்டில் இந்த மேக்ஸ் நோடிற்கு இன்னும் சிப்லிங்கள் இல்லை இது லேபிளை கொண்ட மேக்ஸ் நோடு எனவே தீர்க்கப்பட்டது இது ஏற்கனவே போய்விட்டது அது தூக்கி எறியப்பட்டுள்ளது ஒரே ஒரு நகல் மட்டுமே வைக்கப்பட்டுள்ளது எனவே மேலும் சிப்லிங்கள் எஞ்சியிருக்கவில்லை இந்த மின் 80 மதிப்புடன் லேபிள் தீர்க்கப்படுகிறது இது ஒரு மின் நோடு என்பதால் அது தீர்க்கப்படுவதால் அதைப் பற்றி கவலைப்படவில்லை அது வரிசையின் ஹெட் பகுதியில் உள்ளது இது கவலைப்பட வில்லை ஏனென்றால் இதன் பொருள் வேறு இடங்களிலிருந்து வரும் வரம்புகள் இதைவிடக் குறைவாக இருக்கும் இது ஹைட்ராலிக் வரிசையில் உள்ளது மற்றும் மேக்ஸ் போகிறது எனவே மேக்ஸ் இங்கிருந்து 80 மதிப்பைப் பெறுகிறது இது நாம் பார்த்திராத இந்த மற்ற நோடுகளில் என்ன நடக்கிறது என்பதைப் பொறுத்து இங்கிருந்து மேக்ஸ் 50 அல்லது 30 மதிப்பைப் பெறுகிறது ஆனால் மேக்ஸ் 50 இன் மதிப்பு எனவே அவை பின்னால் உள்ள வரிசை ஒரு மின் தீர்க்கப்பட்ட நோடு வரிசையின் ஹெட்டில் வரும் தருணம் நாம் இங்கே கூறியது போல பெற்றோரை தீர்க்கப்பட்ட நோடுடன் மாற்றுவோம் இந்த வழக்கில் இதை 70 மதிப்புடன் மாற்றுவோம் எனவே நாங்கள் என்ன செய்தோம் இதை நாங்கள் பார்த்துள்ளோம் இந்த எஸ்எஸ்எஸ் ஸ்டார் அல்காரிதம் 1 2 3 4 5 6 7 நோடுகளை முடிவுக்கு கொண்டுவருவதற்கு முன்பு பார்த்தது இது ஆல்பா பீட்டா கண்டறிந்த 70 இன் அதே மதிப்புடன் முடிவடைகிறது மற்றும் மினி மேக்ஸ் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் எனவே மினி மேக்ஸ் அல்காரிதம் ஆல்பா பீட்டா அல்காரிதம் எஸ்எஸ்எஸ் ஸ்டார் அல்காரிதம் ஆகிய மூன்று அல்காரிதம்களும் ஒரே மினி மேக்ஸ் மதிப்பை வெளிப்படையாகக் காண்கிறோம் இல்லையெனில் அவை வித்தியாசமாக இருக்கும் எனவே ஒரே மினி மேக்ஸ் மதிப்புடன் ஒரே நகர்வைக் காண்கிறார்கள் மினி மேக்ஸ் இந்த 16 நோடுகளையும் பார்த்திருக்கும் ஆல்பா பீட்டா நாம் இங்கு வரையப்பட்ட இந்த 10 மாற்றப்படாத நோடுகளை மட்டுமே பார்க்கிறது மேலும் எஸ்எஸ்எஸ் ஸ்டார் நாம் இங்கு பார்த்த இந்த 7 அடிக்கோடிட்ட இளஞ்சிவப்பு நோடுகளை மட்டுமே பார்க்கிறது இதைவிட முக்கியமானது என்ன இரு வீரர்களுக்கும் சிறந்த நகர்வுகள் இருக்கும் ட்ரீயின் இந்த பக்கத்தை நோக்கி எப்போதும் கவனம் செலுத்தப்படுவதை கவனியுங்கள் மேலும் இது அடிப்படையில் இந்த பகுதியை தீர்த்து இந்த பகுதியை முற்றிலும் புறக்கணித்தது உதாரணமாக இந்த நோடை காணவில்லை இது இந்த நோடுயின் ஆல்பா பீட்டாவால் காணப்பட்டது இது ஆல்பா பீட்டாவால் காணப்பட்டது மற்றும் பல எனவே உண்மையில் ஸ்டாக்மேனால் காட்டப்பட்டது ஆல்பா பீட்டா எஸ்எஸ்எஸ் ஸ்டார் எஸ்எஸ்எஸ் ஸ்டார் எந்த நோடையும் காணப்பட்டால் ஆல்பா பீட்டாவும் அதைக் காணும் ஆம் இது 70 ஆக இருந்ததால் இதுவும் 70 ஆக இருக்க வேண்டும் மற்றும் தீர்க்கப்பட வேண்டும் எனவே நீங்கள் காணக்கூடிய ஆல்பா பீட்டாவின் சிறந்த முதல் மாறுபாடு எஸ்எஸ்எஸ் ஸ்டார் பெஸ்ட் பர்ஸ்ட் சேர்ச் பற்றி நாங்கள் பேசியபோது நாங்கள் முன்பு கூறியதற்கு இடையேயான ஒரே வித்தியாசம் டொமைனை சார்ந்த ஒரு ஹூரிஸ்டிக் செயல்பாட்டின் கருத்தை நாங்கள் பயன்படுத்தினோம் இந்த விஷயத்தில் நாம் அந்த அர்த்தத்தில் ஹூரிஸ்டிக் செயல்பாட்டைப் பயன்படுத்துவதில்லை ஆனால் தீர்வின் மதிப்பீட்டைப் பயன்படுத்துகிறோம் ஒரு ஹூரிஸ்டிக் செயல்பாடு ஒரு தீர்வின் மதிப்பீட்டைக் கொடுக்கிறது இங்கே ஒரு மதிப்பீட்டை அடைவதற்கு வேறுபட்ட அல்காரிதம் உள்ளது அது சேம்பிலிங் சாத்தியமான அனைத்து ஸ்டேடர்ஜிகளுக்கும் மேலதிக வரம்புகளைப் பெறுவதற்கான அனைத்து ஸ்டேடர்ஜிகளையும் சேம்பிலிங் கொண்டு இந்த செயல்பாட்டில் இந்த கிளஸ்டர்களை கண்டோம் பின்னர் நாங்கள் எப்போதும் சிறந்த தேடும் கிளஸ்டரை செம்மைப்படுத்தினோம் எனவே அல்காரிதமின் சிறந்த முதல் இயல்பு செயல்பாட்டுக்கு வருகிறது எனவே நான் இரண்டு விஷயங்களுடன் முடிக்க விரும்புகிறேன் ஒன்று நீங்கள் ஒரு உண்மையான உலக கேம் பிளேயிங் திட்டத்தைப் பற்றி பேசுகிறீர்கள் பின்னர் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு தேடலைச் செய்கிறீர்கள் நீங்கள் ஒரு கேப் லைன் முன்னோக்கிப் பார்க்கிறீர்கள் ஆனால் இங்கே பதுங்கியிருக்கும் ஆபத்து உள்ளது நிச்சயமாக தொலைவில் நீங்கள் சிறப்பாகக் காணலாம் ஆனால் ட்ரீ அதிவேகமாக வளர்ந்து வருவதால் நீங்கள் அதிக தேடலைச் செய்ய முடியாது மேலும் பெரும்பாலான அல்காரிதம்கள் 10 ஐத் தாண்டாது இப்போது இது அடிவான விளைவு என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு குறிப்பிட்ட வரிசையாக உள்ளது இது ஆர்வமாக உள்ளது இது இயற்கையாக நிகழும் சில பொறிமுறையால் மதிப்பிடப்படுகிறது எனவே இந்த நோடுகளின் வரிசைக்கு இது சிறந்தது அல்லது வேறு ஏதேனும் சிறந்தது என்பதை தீர்மானிப்பதில் ஒரு பங்கு உள்ளது என்று சொல்லலாம்அது ஒரு பொருட்டல்ல இது நிகழ்வுகளின் நகர்வுகளின் முக்கியமான வரிசை எனவே ஒவ்வொன்றும் ஒரு நடவடிக்கை எனவே மேக்ஸ் நகர்வு மின் நகர்வு மற்றும் பல இப்போது இதில் நீங்கள் அர்த்தமற்ற ஒரு ஹெட் பட்ச நகர்வுகளை வைக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம் மேக்ஸ் சில நகர்வுகளை செய்கிறது மேக்ஸ் ஒரு நகர்வைச் செய்கிறது மின் ஒரு நகர்வை செய்கிறது மேக்ஸ் ஒரு நகர்வை மேற்கொள்கிறது நகர்வை செய்கிறது வாதங்களுக்காக இந்த ஸ்டேட் இந்த ஸ்டேட்டிற்கு சமம் என்று கூறுவோம் இது சாத்தியம் உதாரணமாக நீங்கள் சதுரங்கம் போன்ற ஒரு கேமை பார்க்கிறீர்கள் என்றால் மேக்ஸ் ஒரு நைட் நகர்வைச் செய்யலாம் மின் ஒரு நகர்வை நகர்த்தக்கூடும் மேக்ஸ் நைட் நகர்வை நகர்த்தலாம் மேலும் மின் அதன் நைட் நகர்வைத் திரும்பப் பெறச் செய்யலாம் எனவே இருவரும் ஒரு நகர்வை மேற்கொண்டுள்ளனர் மற்றும் நகர்வைச் செயல் தவிர்க்கிறார்கள் எனவே அவர்கள் இங்கே ஒரே நிலையில் உள்ளனர் ஆனால் தேடலுக்கு என்ன நடக்கும் தேடல் அனுமானத்தில் இந்த முழு வரிசையையும் இங்கே வைப்போம் நீங்கள் செய்கிற இந்த தன்னிச்சையான நகர்வின் காரணமாக இந்த பகுதி அடிவானத்திலிருந்து வெளியே தள்ளப்படுகிறது இந்த வண்டி அடிவானத்திலிருந்து வெளியே தள்ளப்படுகிறது அதாவது முக்கியமான ஒன்று நடக்கிறது இந்த நகர்வுகள் இந்த அல்காரிதமால் இனி கவனிக்கப்படாது ஏனெனில் இது தேடல் அடிவானம் வரை மட்டுமே எனவே இந்த விளைவு அடிவான விளைவு என்று அழைக்கப்படுகிறது மேலும் மக்கள் என்ன செய்தார்கள் என்பது நாங்கள் பெரும்பாலும் இரண்டாம் நிலை தேடலைச் செய்கிறோம் ஒரு நகர்வைச் செய்வதற்கு முன் அவர்கள் இந்த நடவடிக்கை உண்மையில் இல்லை என்பதை சரிபார்க்க இரண்டாம் நிலை தேடலைச் செய்கிறார்கள் அந்த நகர்வு அல்லது அது போன்ற ஏதாவது பின்னால் பதுங்கியிருக்கும் எனவே பெரும்பாலும் மக்கள் இதைச் செய்கிறார்கள் வெளிப்படையாக இரண்டாம் நிலை தேடல் இந்த அளவு தேடலை மட்டுமே செய்யும் இது உண்மையில் இந்த முழு விஷயத்தையும் இந்த ஆழம் வரை தேடுவதை விட குறைவாகவே இருக்கும் இது அடிப்படையில் மிகவும் மதிப்பு வாய்ந்ததாக இருக்கும் இறுதியாக நான் ஒரு எடுத்துக்காட்டுடன் முடிக்க விரும்புகிறேன் இது தேடலுக்கு ஒரு வரம்பு இருக்கக்கூடும் என்பதைக் காட்டுகிறது எனவே இது ஒரு ஹைடெக் திட்டத்திற்கு வழங்கப்பட்ட ஒரு நன்கு அறியப்பட்ட எடுத்துக்காட்டு இந்த ஹைடெக் ஒரு மல்டி செயலி 64 செயலி செஸ் விளையாடும் இயந்திரம் சீமோர் நகரில் பெர்லினோ உருவாக்கியது மேலும் இந்த நிலை ஹைடெக்கிற்கு வழங்கப்பட்டது மேலும் அது அந்த தேடலை விளக்குகிறது எப்போதுமே எதையாவது செய்ய இயலாது அது முழு தேடலாக இல்லாவிட்டால் அவை மற்ற வகை பகுத்தறிவுகளால் செய்ய முடியும் நிலை பின்வருமாறு எனவே இவை சிப்பாய்கள் பி பி பி பி பி என்று சொல்லலாம் எனவே வெள்ளைக்கு இந்த நிலை உள்ளது எனவே தேடல் அதன் குறைபாடுகளை கொண்டிருக்கக்கூடும் என்பதைக் காண்பிப்பதற்காக யாரோ ஒருவர் கண்டுபிடித்தது மிகவும் முரணான நிலைப்பாடு எனவே இவை சிப்பாய்கள் 8 சிப்பாய்கள் வெள்ளை வீடு ஒவ்வொரு நெடுவரிசையிலும் ஒன்று மற்றும் வெள்ளை நிறத்தில் ராஜா மட்டுமே இங்கு எஞ்சியிருக்கிறார் இருக்கும் 8 சிப்பாய்களும் எதிராளிக்கு உள்ளன இந்த 8 சிப்பாய்களுடன் ஹெட்டில் ஹெட்கீழாக ஏதோவொரு வகையில் ஒரு டெட்லாக் உருவாக்குவது ஆனால் எதிராளிக்கு மற்ற துண்டுகளும் உள்ளன எனவே எதிராளிக்கு உதாரணமாக இங்கே ஒரு பிஷப் மற்றும் இங்கே ஒரு ரூக் மற்றும் இங்கே ஒரு ரூக் மற்றும் இங்கே ஒரு ராஜா உள்ளனர் எனவே பொருள் நன்மை அடிப்படையில் எதிர்ப்பாளர் வலுவானவர் இந்த வெள்ளை வீரருக்கு 8 சிப்பாய்கள் உள்ளன ராஜா இந்த சிவப்பு வீரர் அல்லது கருப்பு வீரர் நீங்கள் அழைக்க விரும்பும் அனைத்திலும் 8 சிப்பாய்கள் மற்றும் ஒரு ராஜா உள்ளனர் ஆனால் 2 ரூக்குகள் மற்றும் ஒரு பிஷப் ஆகியோரும் உள்ளனர் எனவே ஒரு குறிப்பிடத்தக்க பொருள் நன்மை அடிப்படையில் உள்ளது இந்த சிவப்பு இந்த கோட்டை இங்கே நகர்த்தினால் என்ன ஆகும் இது இந்த நகர்வை ஏற்படுத்துகிறது இப்போது அதன் வெள்ளை நிற நகர்வு மற்றும் இந்த நிலை ஹைடெக்கிற்கு வழங்கப்பட்டது இது விஷம் நிறைந்த ரூக் என்று அழைக்கப்படுகிறது எனவே நீங்கள் வலையில் நச்சுத்தன்மையை கண்டால் இந்த நிலையும் இதன் பின்னணியில் சில கதையும் கிடைக்கும் எனவே கதை என்ன சிவப்பு இங்கே கயிறை நகர்த்துகிறது ஏதோ ஒரு வகையில் இந்த சிப்பாய்க்கு அதை வழங்குகிறது இல்லையா இந்த சதுரங்கத்தை வெள்ளைக்காரர்களால் பிடிக்க முடியும் சதுரங்க விதிகள் உங்களுக்குத் தெரிந்தால் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் கேம் பிளேயிங் அல்காரிதம் அடிப்படையில் வெள்ளை இதைச் செய்யும் அவர்கள் சில கே பிளை தேடலைச் செய்வார்கள் மதிப்பீட்டு செயல்பாட்டைப் பயன்படுத்துவார்கள் மதிப்பீட்டு செயல்பாடு என்ன இது பொருள் நன்மை மற்றும் நிலை நன்மை ஆகியவற்றின் கலவையாகும் பின்னர் இந்த மதிப்பீட்டு செயல்பாட்டின் அடிப்படையில் ஒரு சிறந்த நகர்வைத் தேர்வுசெய்க இந்த ஏழை வெள்ளை திட்டம் என்ன செய்யும் அது பார்க்கும் அது கயிறை பிடிக்கிறது இதன் விளைவாக இது கயிறை கைப்பற்றுவதற்கான இந்த நகர்வை உருவாக்குகிறது ஆனால் ஒரு ஹெட்டாக இந்த ரூக் கூறுகிறது இது ஒரு விஷம் நிறைந்த ரூக் ஏனெனில் என்ன நடக்கிறது இந்த சிப்பாய் இங்கிருந்து நகர்ந்தவுடன் அந்த வலதுபுறம் இருந்த இந்த அசைக்க முடியாத கோட்டை எனவே இந்த கயிறுகள் எந்தவொரு சிப்பாயையும் தாக்க முடியாது என்பதைக் கவனியுங்கள் ஏனென்றால் இந்த திசையில் மட்டுமே ரூக்ஸ் நகர முடியும் மேலும் கறுப்பு நிறத்தில் இருக்கும் ஒரே பிஷப் அதன் சொந்த நிறத்தைத் தாக்கும் எனவே சதுரங்கம் உங்களுக்குத் தெரிந்தால் நீங்கள் உதாரணமாக இருப்பீர்கள் எல்லா கருப்பு சதுரங்களும் இவை அனைத்தும் வெள்ளை சதுரங்களாக இருக்கும் மேலும் அதில் ஒரு கருப்பு பிஷப் இருக்கிறார் அது ஒருபோதும் தாக்க முடியாது அது ஒருபோதும் உடைக்க முடியாது தனக்குத்தானே கருப்பு நிறமாக இருக்க முடியாது வெள்ளை கட்டிய இந்த கோட்டைக்குள் நுழைங்கள் ஆனால் இந்த சங்கிலியிலிருந்து வெள்ளை ஒரு சிப்பாயை நகர்த்தும் தருணம் அது அதன் நிலப்பரப்பை கருப்பு நிறமாகத் திறக்கிறது பின்னர் நீங்கள் சொல்வது போல் கருப்பு உண்மையில் இங்கிருந்து படையெடுத்து கேமை வெல்ல முடியும் எனவே பெரும்பாலான வீரர்கள் கூட இந்த நிலையைப் பார்த்து ஆம் என்று கூறுவார்கள் வெள்ளையரால் செய்யக்கூடிய ஒரே விஷயம் ராஜாவைச் சுற்றிலும் நகர்த்துவதும் பின்னர் கறுப்பினரால் எதையும் செய்ய முடியாது ஆனால் இந்த சதுரங்கத் திட்டம் நீங்கள் ஒரு உயர் மட்டமாக அல்லது என்ன சொல்லலாம் என்று நியாயப்படுத்த முடியவில்லை அல்லது மேலும் இது ஒரு ட்ரீயின் இந்த தேடலை பார்க்க மட்டுமே செய்ய முடியும் அது சில பொருள் நன்மைகளைப் பெற போகிறது என்று நினைத்தது எனவே இது ஆட்டத்தை கைப்பற்றியது மற்றும் உண்மையில் கேமை இழந்தது எனவே இங்கே பாடம் என்னவென்றால் உளவுத்துறை அமைப்புகளை உருவாக்க உங்களுக்கு ஒரு வகையான பகுத்தறிவு மட்டுமல்ல பல வகையான பகுத்தறிவுகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் பகுத்தறிவின் மற்ற வடிவம் என்னவென்றால் நாம் இங்கு பேசும் பகுத்தறிவு கட்டமைப்பை ஏதோவொரு வகையில் பகுப்பாய்வு செய்வது அல்லது இந்த திட்டத்தால் செய்ய முடியாத இந்த விஷயத்தைப் பற்றி சில வித்தியாசங்களை உருவாக்குதல் எனவே நாங்கள் கேம்களுடன் இங்கே நிறுத்துவோம் பிற கேம் பிளேயிங் அல்காரிதம் நாங்கள் விளையாடாத கேம் பிளேயிங் அல்காரிதம் உள்ளன எடுத்துக்காட்டாக பெர்லினோவுக்கு பி ஸ்டார் என்று ஒரு அல்காரிதம் இருந்தது அதை நாங்கள் கருத்தில் கொள்ள மாட்டோம் இது ஒரு வகையான ஹூரிஸ்டிக் தேடல் அல்காரிதம்யாகும் இது திசை உணர்வைக் கொண்டிருந்தது ஆனால் எஸ்எஸ்எஸ் ஸ்டார் உடன் நம்மை கட்டுப்படுத்திக் கொள்வோம் இது மிகவும் எளிமையான அல்காரிதம் ஆகும் எனவே நாங்கள் இங்கே கேம்களுடன் முடித்து இந்த இடத்திலிருந்து முன்னேறுவோம்